இந்த அறிமுக விரிவுரையை முடிக்க பொதுவான வடிவமைப்பு முறைகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் கட்டமைப்பு கொத்து வேலைகளை பொறுத்த வரை அந்தச் சூழலில் குறிப்பாக இந்தியத் தரநிலைகளின் கீழ் அத்தியாவசியமான குறியீடுகளை ஆராய வேண்டும் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பதைப் போல வேலை அழுத்த முறை பல தசாப்தங்களாக மற்றும் பல அமைப்புகளுக்கு வடிவமைப்பு முறையாகும் நிச்சயமாக இன்று நம் நாட்டில் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் வடிவமைப்பு மற்றும் எஃகு வடிவமைப்பு ஆகியவை முறைகளை கட்டுப்படுத்த இடம்பெயர்ந்துள்ளன ஆனால் கொத்து வேலை அழுத்த முறையின் கீழ் தொடர்ந்து இயக்கப்படுகிறது எனவே வெவ்வேறு வடிவமைப்பு முறைகளை ஆய்வு செய்வது பயனுள்ளது முதன்மையாக உலகம் முழுவதும் உள்ள வெவ்வேறு குறியீடுகள் ஒரே கட்டமைப்பு அச்சுக்கலை வடிவமைப்பைப் பொருத்தவரை வெவ்வேறு அணுகுமுறைகளைக் கொண்டிருக்கலாம் எனவே வெவ்வேறு குறியீடுகளைப் பயன்படுத்தி கட்டமைப்பு அமைப்பாக இருக்க வேண்டிய வடிவமைப்பின் விளைவுகளை நீங்கள் ஒப்பிட்டுப் பார்த்தால் கட்டமைப்பு வடிவமைப்பைப் பொறுத்த வரையில் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவத்தில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் எனவே வேலை அழுத்த முறையானது வடிவமைப்பைப் பொறுத்த வரையில் பொருள் ஆர்வத்தின் வரம்பிற்குள் ஒரு நேரியல் மீள் தன்மையில் தொடர்ந்து நடந்து கொள்கிறது என்று கருதபடுகிறது இது வேலை அழுத்த முறையின் அடிப்படை அனுமானம் இல்லையெனில் அனுமதிக்கக்கூடிய அழுத்த முறையே குறிப்பிடப்படுகிறது எனவே வேலை அழுத்த அணுகுமுறையின் கீழ் பணிச்சுமைகள் அல்லது கட்டமைப்பின் சேவை சுமைகள் என குறிப்பிடப்படும் சுமைகள் காரணமாக பொருளில் தூண்டப்படும் அழுத்தங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் பாதுகாப்பை அடைவோம் என்பதே அடிப்படைக் கருத்து இது கட்டமைப்பு பொருள் வேலை சுமைகளின் கீழ் அனுபவிக்க வேண்டிய அழுத்தங்களுக்கு வரம்பு வைக்கப்பட்டுள்ளது எனவே அனுமதிக்கப்பட்ட அழுத்தங்கள் அல்லது அனுமதிக்கக்கூடிய அழுத்தங்கள் என குறிப்பிடப்படும் இந்த அழுத்தங்களிலிருந்து வரும் பாதுகாப்புக் காரணியுடன் நாங்கள் செய்கிறோம் மேலும் அவற்றைப் பொருள் பலத்திற்குக் கீழே வைத்திருக்கிறோம் எனவே உங்களின் ஸ்டீல் டிசைன் மற்றும் கான்கிரீட் டிசைன் படிப்புகளில் பாடத்தின் கற்பித்தலைப் பொருத்தவரை வேலை அழுத்த முறைக்கு திரும்பாமல் இருப்பது நடைமுறையாகிவிட்டது இங்கே உங்களில் சிலருக்கு இது ஒரு புதிய வடிவமைப்பாக இருக்கலாம் எனவே பொருள் வலிமையை விட மிகக் குறைவாக வைத்திருக்கும் அனுமதிக்கப்பட்ட அழுத்தங்கள் அல்லது அனுமதிக்கக்கூடிய அழுத்தங்கள் என்ற கருத்தில் நாங்கள் செயல்படுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் பொருளின் அழுத்த வளைவை எடுத்துக் கொண்டால் இது கொத்து அசெம்பிளியின் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் வளைவாகும் பொருள் வலிமை என்றால் என்ன என்பதை நாங்கள் அறிவோம் அல்லது பகுப்பாய்வாக அல்லது சோதனை ரீதியாக நீங்கள் பொருள் வலிமை என்ன என்பதை நிறுவ முடியும் என்று கருதுகிறோம் அறியப்பட்ட பொருள் வலிமையுடன் கட்டமைப்பை அனுமதிக்கப்படும் அனுமதிக்கப்பட்ட அழுத்தத்தை நாங்கள் விதிக்கிறோம் மேலும் இந்த அனுமதிக்கப்பட்ட அழுத்த நிலை குறைவாகவே வைக்கப்பட்டு கட்டமைப்பை நேரியல் மீள் வரம்பிற்குள் வைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது வேலை அழுத்த முறையின் முக்கிய அம்சமாகும் எனவே இந்த விஷயத்தில் பாதுகாப்பு காரணி அனுமதிக்கப்பட்ட அழுத்தத்தால் வகுக்கப்படும் பொருள் வலிமை என வரையறுக்கப்படுகிறது அனுமதிக்கப்பட்ட அழுத்தத்திற்கு பொருள் வலிமையின் விகிதம் இப்போது நீங்கள் கொத்து வடிவமைப்பை உதாரணமாக எடுத்துக் கொண்டால் இந்த மதிப்பு கொத்து வடிவமைப்பிற்கு குறைந்தபட்சம் 4 மற்றும் அதற்கு மேல் செல்வதைக் காண்பீர்கள் மேலும் சில நாட்களில் அந்த எண்கள் எவ்வாறு கொத்து வேலைகளைப் பொறுத்த வரையில் வெளியேறும் என்பதை நாங்கள் கணிப்போம் ஆனால் வேலை அழுத்த முறையைப் பொறுத்த வரையில் அங்கீகரிப்பது முக்கியமானது இருப்பினும் அழுத்தங்கள் உறுதியற்ற வரம்பிற்குள் செல்ல முடியாது என்று கூறப்படவில்லை மேலும் அழுத்தங்கள் பொருளை நெகிழ்வற்ற வரம்பிற்குள் கொண்டு செல்லும் சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் அது நடந்தவுடன் கட்டமைப்பு அழுத்தங்களை மறுபகிர்வு செய்வதற்கான ஒரு வழியைக் கொண்டுள்ளது என்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் இந்த வகையான முறையானது இந்த வகையான நிகழ்வுக்கு காரணமாக இல்லை இது அழுத்தங்களின் மறுபகிர்வு சாத்தியத்தை புறக்கணிக்கிறது மேலும் வேலை அழுத்த அணுகுமுறையின் மற்ற முக்கியமான வரம்பு என்னவென்றால் இது கட்டமைப்பில் செயல்படும் சுமைகள் வேறுபடுத்துவதில்லை அனுமதிக்கப்பட்ட அழுத்தங்களின் அடிப்படையில் அழுத்தங்களைக் கட்டுப்படுத்தும் இந்த கருத்து ஏற்படக்கூடிய சுமைகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை அங்கீகரிக்கவில்லை இது உண்மையில் ஒரு குறைபாடு மற்றும் நீங்கள் வேலை அழுத்த முறையிலிருந்து 60 மற்றும் 70 களில் பிரபலமடைந்த வலிமை வடிவமைப்பு முறைகளுக்கு மாறும்போது முறைகளின் பரிணாமத்தைப் பார்த்தால் இறுதி வலிமை வடிவமைப்பு இந்த விகிதங்களை அழுத்தத்தின் பார்வையில் இருந்து பார்க்கவில்லை ஆனால் ஆற்றல்களின் பார்வையில் இருந்து வேறுபட்ட ஆற்றல்கள் பல்வேறு வகையான செயல்களை அமைப்பில் வேறுபடுத்தத் தொடங்கியது எனவே சுமை அடிப்படையிலான வேறுபாடு ஏற்படத் தொடங்கியது செயலில் உள்ள வேலை அழுத்த முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்திய தரநிலை IS 1905 இது வலுவூட்டப்படாத கொத்து மற்றும் தேசிய கட்டிடக் குறியீடு ஆகியவற்றைக் குறிக்கிறது வேலை அழுத்த அணுகுமுறைக்குப் பிறகு உருவாகும் இறுதி வலிமை வடிவமைப்பு சுமை காரணி முறை என்றும் குறிப்பிடப்படுகிறது இந்த சுமை காரணி முறையில் பொருளின் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் வளைவு உண்மையில் நேரியல் அல்லாதது மற்றும் வடிவமைப்பில் நாம் நேரியல் அல்லாத ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் வளைவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு மறைமுகமான புரிதல் உள்ளது எனவே தன்மையின் நேரியல் மீள் வரம்பிற்கு அப்பாற்பட்டது மேலும் வெவ்வேறு சுமைகளுக்கு நாங்கள் சுமை காரணியை நிறுவுகிறோம் எனவே இறுதி வலிமை வடிவமைப்பில் உள்ள சுமை காரணி வேலை சுமைக்கு இறுதி சுமையின் விகிதமாக வரையறுக்கப்படுகிறது நீங்கள் இந்த வகையான வடிவமைப்பு முறையைப் பின்பற்றும்போது இறுதி சுமைகளில் திருப்திகரமான செயல்திறனைப் பெறுவீர்கள் திருப்திகரமான வலிமையின் தன்மை இறுதி சுமைகளில் வலிமை செயல்திறன் ஆகியவற்றைப் பெறுவீர்கள் இருப்பினும் இந்த அணுகுமுறையின் குறைபாடு இறுதி வலிமை வடிவமைப்பு முதன்மையாக சேவை நிலைமைகளில் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் உண்மையில் நிறுவ முடியாது எனவே இது உண்மையில் ஒரு இடைநிலைக் கட்டம் இறுதி வலிமை வடிவமைப்பு அணுகுமுறையின் ஒரு பகுதி அடுத்த கட்டத்திற்கு செல்கிறது இது வரம்பு நிலை வடிவமைப்பு மற்றும் இடைநிலை குறியீடுகள் உதாரணமாக கொத்து வடிவமைப்பிற்கான நியூசிலாந்து தரநிலை 1984 பதிப்பு இறுதி வலிமை வடிவமைப்பிற்கு மாற்றப்பட்டது இருப்பினும் இது ஒரு இடைநிலைக் கட்டம் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் வலிமையின் இறுதி நிலைகளில் நீங்கள் பொருளின் நேரியல் அல்லாத நடத்தையை கருத்தில் கொள்ளும்போது சேவைத்திறன் நிலைமைகளில் சிக்கல்கள் இருந்தன கட்டமைப்பு பொருள் மற்றும் இறுதி நிலைமைகளில் பாதுகாப்பை கவனித்துக்கொள்ள வேண்டும் எனவே முழுக் கருத்தும் வரம்பு நிலையின் கருத்தைச் சுற்றியே உள்ளது மேலும் வரம்பு நிலை என்பது உண்மையில் வரவிருக்கும் தோல்வியின் நிலை இப்போது நீங்கள் வெவ்வேறு வரம்பு நிலைகளை வரையறுக்கலாம் இது இறுதி நிலைகளில் இருக்கலாம் நீங்கள் வரம்பு நிலையை வரையறுக்க விரும்பும் வேறு எந்த ஆரம்ப நிலைகளிலும் இருக்கலாம் மேலும் இந்த குறிப்பிட்ட அணுகுமுறையில் பல்வேறு பாதுகாப்பு காரணிகளை வரையறுக்க முடியும் பாதுகாப்பு காரணிகளின் தொகுப்பு மற்றும் இன்று வடிவமைப்பிலேயே நம்பகத்தன்மையைக் கொண்டுவரும் பாதுகாப்பு காரணிகளின் வரையறைக்கு ஒரு நிகழ்தகவு அடிப்படை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நீங்கள் இறுதி சுமைகளில் பாதுகாப்பில் இருக்கும் இறுதி வரம்பு நிலை உள்ளது மற்றும் முந்தைய முறைகள் குறிப்பாக சேவைத்திறன் நிலைமைகளைப் பார்க்கவில்லை பணி அழுத்த அணுகுமுறை சேவை சுமைகளில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது மற்றும் இறுதி வலிமை வடிவமைப்பு இறுதி சுமைகளில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது இவை இரண்டிலும் உங்களுக்கு குறைபாடுகள் இருந்தன எனவே வரம்பு நிலை வடிவமைப்பு உண்மையில் வரம்பு நிலை இறுதி வரம்பு நிலை மற்றும் சேவைத்திறன் வரம்பு நிலை ஆகிய இரண்டிலும் பாதுகாப்பு காரணிகளை வரையறுக்கிறது இந்த நிகழ்தகவு கட்டமைப்பிற்குள் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் ஆய்வு செய்தால் கட்டமைப்புப் பொருளின் எதிர்ப்புகள் மற்றும் சுமைகளின் பகிர்வு ஆகியவை கணிசமாக ஒதுக்கி வைக்கப்படுவதை உறுதி செய்வதாகும் எனவே நீங்கள் பயன்படுத்தும் பொருளின் வலிமை பொருள் மற்றும் சுமைகளின் எதிர்ப்பு ஆகியவற்றின் இந்த நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாட்டைப் பார்த்தால் நீங்கள் பொருட்களின் வலிமையை வரையறுக்கும் மற்றும் எதிர்பார்க்கப்படும் சுமைகளை வரையறுக்கக்கூடிய ஒரு சாதாரண பகிர்வு உள்ளது இப்போது பொருளின் பெயரளவு வலிமை என்ன என்பதை நீங்கள் வரையறுக்கலாம் இதன் மதிப்பு Rn இங்கே Rn என குறிக்கப்படுகிறது இது பொருளின் பெயரளவு எதிர்ப்பு மற்றும் சுமையின் பெயரளவு எதிர்பார்க்கப்படும் வரையறை மேலும் பெயரளவிலான சுமைகளில் காரணிகளைப் பயன்படுத்துகிறோம் பெயரளவிலான சுமை விளைவு ஏனெனில் நாம் வளைக்கும் தருணங்களைப் பார்க்கிறோம் அச்சு ஆற்றல்கள் அல்லது வெட்டு விசைகள் மற்றும் காரணியாக்கப்பட்ட எதிர்ப்பைப் பார்க்கிறோம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த காரணியான சுமை மற்றும் காரணியாக்கப்பட்ட எதிர்ப்பை ஒப்பிடுகிறோம் இந்த விஷயத்தில் நாம் உண்மையில் இறுதி நிலையைப் பார்க்கிறோம் எனவே பல காரணிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒரு சுமை காரணி பயன்படுத்தப்படுகிறது ஒரு எதிர்ப்புக் காரணி பயன்படுத்தப்படுகிறது பின்னர் நீங்கள் பார்க்கும்போது காரணியாக்கப்பட்ட சுமைக்கும் காரணியாக்கப்பட்ட எதிர்ப்பிற்கும் இடையே வடிவமைப்பின் தேவைக்கேற்ப போதுமான இடைவெளி இருப்பதை உறுதிசெய்கிறோம் மேலும் வடிவமைப்பு எதிர்ப்பானது வடிவமைப்பு சுமை விளைவை விட அதிகமாகவோ அல்லது அதற்கு சமமாகவோ இருப்பதை உறுதி செய்வதற்கான வழியாகும் இது இறுதி வரம்பு நிலையில் வடிவமைப்பின் அடிப்படையாகும் மற்றும் இது பகுதி பாதுகாப்பு காரணிகளைப் பயன்படுத்துவதன் மூலம் அடையப்படுகிறது நீங்கள் கட்டமைப்பு பொருள் மற்றும் சுமை ஆகிய இரண்டிற்கும் பகுதி பாதுகாப்பு காரணிகளைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சுமை உயர்த்தப்படுகிறது உங்களுக்கு போதுமான பாதுகாப்பு இருப்பதை உறுதிசெய்ய பலம் குறைக்கப்படுகிறது மற்றும் வடிவமைப்பு எதிர்ப்பிற்கும் வடிவமைப்பு சுமை விளைவுக்கும் இடையில் ஒரு விளிம்பு உறுதி செய்யப்படுகிறது நிச்சயமாக சேவைத்திறன் வரம்பு நிலை என்பது கருத்தில் கொள்ள வேண்டிய மற்ற அம்சமாகும் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நாம் உண்மையில் சேவைத்திறன் நிலைமைகளைப் பார்க்கிறோம் எடுத்துக்காட்டாக இடப்பெயர்வுகள் எனவே சேவைத்திறன் நிலைகளில் அனுமதிக்கக்கூடிய இடப்பெயர்வுகள் செயல்பாட்டு நிலைமைகளை நீங்கள் பூர்த்தி செய்யும் வகையில் திசைதிருப்பல்கள் எடுத்துக்காட்டாக சேவைத்திறன் நிலைகளில் நாங்கள் செய்யும் இந்த அளவுருவின் சரிபார்ப்பைக் கவனித்துக்கொள்ளலாம் நான் சொன்னது போல் உலகெங்கிலும் உள்ள சில குறியீடுகள் கொத்துகளை பொறுத்த வரை அவை வரம்பு நிலை வடிவமைப்பிற்கு மாறியுள்ளன யுனைடெட் ஸ்டேட்ஸ் TMS 402 கனேடிய தரநிலைகள் யூரோகோட் EN என்பது ஐரோப்பிய விதிமுறைகள் எண் 6 என்பது 1996 ஐ குறிக்கிறது மற்றும் நியூசிலாந்து குறியீடு 4230 ஆகியவற்றில் உள்ள கொத்து தரநிலைகளால் வரையறுக்கப்பட்ட குறியீடுகள் மாறிய தரங்களாகும் கொத்துக்கான வரம்பு நிலை வடிவமைப்பு அணுகுமுறை எனவே பகுப்பாய்வு மற்றும் வடிவமைப்பைப் பொறுத்த வரை இதுவே ஒட்டுமொத்த கட்டமைப்பாகும் இந்தியக் குறியீடுகளைப் பொறுத்தமட்டில் வேலை அழுத்த வடிவமைப்பு அணுகுமுறையை நாம் ஆராயும்போது வரம்பு நிலை வடிவமைப்பு அணுகுமுறைகளில் சிலவற்றைப் பார்ப்பது நமக்கு அறிவுறுத்தலாக இருக்கும் இந்தியாவில் உள்ள கொத்துத் தரங்களைப் பொறுத்த வரையில் இங்கு உங்கள் முன் வழங்கப்படுவது முழுமையான பட்டியல் அல்ல இன்னும் பல சிறிய குறியீடுகள் உள்ளன இருப்பினும் நான் மூன்று வெவ்வேறு குறியீடுகளை வகைப்படுத்துகிறேன் கட்டமைப்பு வடிவமைப்பு மற்றும் இரண்டு முக்கியமான குறியீடுகள் மற்றும் கட்டமைப்பு வடிவமைப்பைக் கையாளும் குறியீடு ஆகியவற்றைக் கையாளும் முதல் ஒன்று தேசிய கட்டிடக் குறியீடு ஆகும் தொகுதி 1 பகுதி 6 பிரிவு 4 இல் கொத்துக்கான கட்டமைப்பு வடிவமைப்பைக் கையாளும் ஒரு பிரிவு உள்ளது குறிப்பாக கொத்துக்கான கட்டமைப்பு வடிவமைப்பைக் கையாள்கிறது மற்றும் இது வலுவூட்டப்பட்ட கொத்து பற்றிய ஒரு பகுதியை அறிமுகப்படுத்தியது எனவே இது உண்மையில் வலுவூட்டப்பட்ட கொத்து வடிவமைப்பிற்கான ஒரு அறிமுகமாகும் ஏனெனில் வலுவூட்டப்பட்ட கொத்து வடிவமைப்பைக் குறிப்பாகக் கையாளும் குறியீடு எங்களிடம் இல்லை எனவே இது எதிர்காலத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒன்று இருப்பினும் தற்போதுள்ள மற்றும் கட்டமைப்பு நோக்கங்களுக்காக வலுவூட்டப்படாத கொத்து வடிவமைப்பை ஒழுங்குபடுத்தும் மற்ற குறியீடு IS 1905 ஆகும் எனவே நான் கூறியது போல இது இந்தியாவில் இப்போது தேசிய கட்டிடக் குறியீட்டுடன் முரண்படும் அம்சங்களைக் கொண்டிருக்கும் குறைந்தபட்ச எஃகு வலுவூட்டலுடன் வடிவமைக்கப்பட வேண்டும் கொத்து வடிவமைப்பு மற்றும் கட்டுமானம் பற்றிய கையேடு SP 20 எனும் ஒரு சிறப்பு வெளியீடு உள்ளது இது கட்டமைப்பு நோக்கங்களுக்காக வலுவூட்டப்படாத கொத்து எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பது பற்றிய விளக்கத்தை அளிக்கிறது எனவே IS 1905 இல் SP 20 என்பது ஒரு கையேடு ஆகும் கொத்து பொருட்களைப் பொறுத்த வரையில் உங்களிடம் முழு அளவிலான குறியீடுகள் உள்ளன பல்வேறு வகையான அலகுகள் மூடப்பட்டிருக்கும் பின்னர் உங்களிடம் வெவ்வேறு மோர்டார்கள் உள்ளன எனவே கொத்து பொருட்களுக்கு நீங்கள் வைத்திருக்கும் குறியீடுகளின் வகைக்கு மட்டுமே சில குறியீடுகளை தருகிறேன் கல் கொத்து குறியீடுகள் நீங்கள் காணும் படி உள்ளன கல் கொத்து இடிந்த கல் கொத்து அஸ்லார் கொத்து இது மிகவும் முறையான கல் கொத்து வெற்று கான்கிரீட் தொகுதி கொத்து வெற்று மற்றும் திட கான்கிரீட் தொகுதி கொத்து கட்டுமான முறைகள் இது முந்தைய குறியீடு ஆட்டோகிளேவ் செல்லுலார் கான்கிரீட் தொகுதிகள் புதிய பதிப்பு மற்றும் இலகுரக கான்கிரீட் தொகுதிகள் எனவே இந்த பிரிவில் இன்னும் பல உள்ளது நான் பார்க்க விரும்பும் மூன்றாவது வகை பூகம்பத்தை எதிர்க்கும் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானக் குறியீடுகளைக் கட்டுப்படுத்தும் பூகம்பத்தைத் தடுக்கும் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்திற்கான கட்டுமானக் குறியீடுகள் எனவே இங்கே நிச்சயமாக பூகம்ப செயல்களின் கீழ் உள்ள சுமைகளை வரையறுக்கும் அடிப்படை குறியீடு 1893 பகுதி 1 2016 அங்கு வடிவமைப்பு பூகம்பத்தை எதிர்க்கும் கட்டமைப்புகளுக்கான பொதுவான விதிகள் உள்ளன இந்தக் குறியீட்டிலிருந்து வடிவமைப்பு நில அதிர்வு வடிவமைப்புக்கான சுமைகள் மற்றும் ஒட்டுமொத்த அணுகுமுறையை நீங்கள் வரையறுக்க வேண்டும் வடிவமைப்பைப் பொறுத்த வரை உண்மையான வடிவமைப்பு மற்றும் கட்டுமானம் சம்பந்தப்பட்டது அத்தகைய கட்டுமானங்களைச் செயல்படுத்துவதில் குறிப்பிட்ட விவரங்களுக்கு நீங்கள் IS 4326 பதிப்பு 2013 ஐப் பார்க்க வேண்டும் எனவே அதனுடன் பண்டைய மற்றும் நவீன காலங்களில் உள்ள கட்டமைப்பு கொத்து மற்றும் கொத்துகளைப் பொருத்தவரை இன்று இருக்கும் கோடல் கட்டமைப்பின் அறிமுகப் பகுதியை இத்துடன் முடிக்கிறோம்